வணக்கம் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த என் எல் இன் மூக் பாடத்திட்டத்திற்கு மீண்டும் வரவேற்கிறேன் நான் ரவி சந்திரன் இது இப்போது ஏழாவது வாரம் மற்றும் தொகுதி ஒன்று மற்றும் விரிவுரை எண் முப்பத்தேழு இன்னும் ஒரு வாரம் மட்டுமே மற்றும் பாடநெறி முடிக்கப்படும் இந்த பாடத்திட்டத்தைச் செய்வதிலும் பயிற்சிகளை எழுதுவதிலும் நீங்கள் மகிழ்ச்சியடைகிறீர்கள் என்று நம்புகிறேன் மேலும் நீங்கள் தேர்வுக்கும் தயாராகிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் இந்த தொகுதி உங்களை சொற்களற்ற தகவல்தொடர்புக்கு அழைத்துச் செல்லப் போகிறது அதே நேரத்தில் முக்கியத்துவத்தைப் பற்றி விவாதிப்பேன் அதே நேரத்தில் சொற்களற்ற தகவல்தொடர்பு என்றால் என்ன என்பதையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவேன் சொற்களற்ற தகவல்தொடர்பு அடிப்படையில் முந்தைய இரண்டு விரிவுரைகளில் நீங்கள் இரண்டு சிந்தனைக்கு முந்தைய மதிப்பீட்டு நடவடிக்கைகளைச் செய்துள்ளீர்கள் இந்த தொகுதிக்கான எனது விரிவுரையைத் தொடங்குவதற்கு முன்பு முந்தைய விரிவுரையில் நீங்கள் கற்றுக்கொண்டதை விரைவாக நினைவுகூர விரும்புகிறேன் எனவே முந்தைய ஒன்றில் நான் உடல் மொழியைப் பற்றிய உங்கள் தற்போதைய அறிவை சரிபார்க்க மதிப்பீட்டு செயல்பாட்டைப் பயன்படுத்தினேன் இதனால் நான் அதை தற்போதையவற்றில் செயல்தவிர்க்க முயற்சிக்க முடியும் மற்றும் சொற்களற்ற தகவல்தொடர்பு பற்றிய சில தவறான கருத்துக்களை தெளிவாக்க முடியும் நான் வேண்டுமென்றே பத்து உண்மையான அறிக்கைகளை வழங்கினேன் அவையாவன மௌனத்தை ஆதிக்கத்தின் சக்திவாய்ந்த வழிமுறையாகப் பயன்படுத்தலாம் சொற்களற்ற தொடர்பு வாய்மொழி அர்த்தத்திற்கு முரணாக இருக்கலாம் மூன்றாவது கூற்று என்னவென்றால் சொற்களற்ற தகவல்தொடர்புகளை வாய்மொழி தகவல்தொடர்புக்கு மாற்றாகப் பயன்படுத்தலாம் நான்காவதாக சில சொற்களற்ற அறிகுறிகள் உலகளாவிய மற்றும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவை ஐந்து ஒத்த வாய்மொழி அர்த்தத்தைக் குறிக்கும் சைகைகள் அவற்றின் கலாச்சார பின்னணிக்கு ஏற்ப வாய்மொழியாக வேறுபடலாம் ஆறு முகம் என்பது சொற்களற்ற தகவல்தொடர்புகளின் மிக சக்திவாய்ந்த வழியாகும் ஏழு நாம் விரும்பாத நபர்களிடமிருந்து விலகிச் செல்கிறோம் எட்டு எதிர்மறை சொற்களற்ற சமிக்ஞைகள் நேர்மறை சமிக்ஞைகளை விட மிகவும் கவனிக்கத்தக்கவை ஒன்பது உங்கள் உடல் மொழி பற்றிய விழிப்புணர்வு அதை கட்டுப்படுத்த உதவும் கடைசியாக பத்தாவது நீண்ட காலத்திற்கு போலி உடல் மொழியை வைத்திருப்பது கடினம் இறுதியாக துணைக்கருவிகள் பற்றிய உங்கள் அறிவைப் பற்றி நான் உங்களிடம் மற்றொரு கேள்வியைக் கேட்டேன் துணைக்கருவிகள் மேம்படுத்துமா அல்லது தகவல்தொடர்புக்கு தடையாக செயல்படுமா என்று நான் உங்களிடம் கேட்டேன் பதில் என்னவென்றால் துணைக்கருவிகள் தகவல்தொடர்புகளின் செயல்திறனை மேம்படுத்துவதோடு நீங்கள் துணைக்கருவிகளை எவ்வளவு சரியான முறையில் பயன்படுத்துகிறீர்கள் என்பதைப் பொறுத்து தடைகளாகவும் செயல்பட முடியும் நான் கொடுத்த சில உதாரணங்கள் எடுத்துக்காட்டாக பெண்கள் ஹை ஹீல்ஸ் பயன்படுத்துவது எனவே இது அவர்களுக்கு ஒரு வகையான அதிகார உறவு சமத்துவத்தை அளிக்கிறது அவர்கள் தங்கள் முதலாளியைப் கண்ணோடு கண் பார்க்கும்போது ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் வைரம் பதிக்கப்பட்ட உயர் குதிகால் கில்ட் முனைகளை அணிந்தால் அவர்கள் கவனத்தை சிதறடிப்பவர்களாக இருக்கப் போகிறார்கள் மேலும் அவர்கள் தகவல்தொடர்புக்கு தடைகளாக செயல்படுவார்கள் மக்கள் அவர்களின் ஹை ஹீல்ஸைப் பார்ப்பார்கள் ஆனால் கண் தொடர்பைப் பராமரிக்க மாட்டார்கள் மேலும் நீங்கள் தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் செய்தியில் கவனம் செலுத்துவதைத் தவிர வேறு பல விஷயங்களைப் பற்றி அவர்களின் மனம் சிந்திக்கும் எனவே எந்தவொரு பொருத்தமற்ற துணைப்பொருளும் தடையை ஏற்படுத்தும் என்று கூறி ஒட்டுமொத்தமாக நான் முடிவுக்கு வந்தேன் இது எதுவாகவும் இருக்கலாம் நீங்கள் ஆடம்பரமாக ஆடை அணியும் போது அல்லது நீங்கள் மட்டமான ஆடை அணியும்போது இரண்டு சந்தர்ப்பங்களிலும் இது தடையாக செயல்படக்கூடும் உடல் வாசனை திரவியம் இதில் பாலின பொருத்தப்பாடு அவசியம் என்று நான் சொன்னேன் எதிர் பாலினம் பயன்படுத்தும் ஒன்றை நீங்கள் பயன்படுத்தினால் அது உண்மையில் புருவங்களை உயர்த்துகிறது மக்கள் உங்களைப் பார்க்கிறார்கள் அவர்கள் உங்கள் சொந்த நம்பகத்தன்மையை கேள்வி கேட்கிறார்கள் நீங்கள் யார் நீங்கள் எந்த வகையான நபர் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் அது அவர்களை குழப்புகிறது கடிகாரத்தை மீண்டும் அணியலாம் ஆனால் மிகவும் கவனத்தை திசை திருப்பும் ஒன்று அல்ல காதணிகள் ஒப்பனை முடிக்கு சாயமிடுவது கூட இது சில பின்னணி வேலைகளைச் செய்வதற்காக மட்டுமே ஆனால் எல்லோரும் உங்களைப் பார்க்கும் மிகவும் பிரகாசமான பல வண்ண முடி சாயம் செய்வது அல்ல இப்போது இந்த ஆரம்ப மதிப்பீட்டை மனதில் வைத்து உங்கள் தரவரிசை எங்கிருந்தாலும் இப்போது சொற்களற்ற தகவல்தொடர்புகளின் அம்சங்களுக்கு மேலும் செல்வோம் மேலும் சொற்களற்ற தொடர்பு என்றால் என்ன என்பதைப் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் இப்போது நான் தொடங்குவதற்கு முன் உடல் மொழி பற்றிய இந்த மேற்கோளுடன் தொடங்க விரும்புகிறேன் இது மிகவும் பிரபலமான எழுத்தாளரான ரால்ப் வால்டோ எமர்சனின் மேற்கோளாகும் இது உண்மையில் உடல் மொழியின் முக்கியத்துவத்தை முன்னிறுத்த முயற்சிக்கிறது அவர் கூறுகிறார் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அதாவது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் உங்கள் நடத்தையின் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அது சத்தமாக பேசுகிறது நீங்கள் சொல்வதை என்னால் கேட்க முடியவில்லை என்று கூறுகிறார் உங்கள் உடல் மொழியை என்னால் மிகவும் தெளிவாகப் பார்க்க முடிகிறது உங்கள் வார்த்தைகளைக் கூட நான் கேட்கவில்லை என்று அவர் கூறுகிறார் எனவே உங்கள் வாய்மொழி தொடர்பு உங்கள் வாய்மொழி அல்லாத தொடர்பை விட மிகவும் குறைவாக உள்ளது அதைத்தான் அவர் உங்களுக்குச் சொல்ல முயற்சிக்கிறார் எனவே இதை மனதில் கொள்ளுங்கள் இப்போது சொற்களற்ற தொடர்பு என்றால் என்ன இப்போது வெறுமனே சொற்களற்ற தகவல்தொடர்புகளைப் பேசுவது என்பது வார்த்தைகள் இல்லாத தகவல்தொடர்பாகும் எந்த வார்த்தைகளையும் பயன்படுத்தாமல் படங்கள் சின்னங்கள் அறிகுறிகள் சைகைகள் முகபாவனைகள் தோரணைகள் போன்றவற்றைப் பயன்படுத்தி நீங்கள் தொடர்பு கொள்ள முடிந்தால் நீங்கள் சொற்களற்ற தகவல்தொடர்புகளைப் பயன்படுத்துகிறீர்கள் உதாரணமாக ஒரு புன்னகை அல்லது கோபம் வார்த்தைகள் இல்லாமல் செய்தியைத் தெரிவிக்கலாம் சில நேரங்களில் மக்கள் எரிச்சலடைகிறார்கள் கோபமடைகிறார்கள் அவர்கள் கோபத்தை காட்டுகிறார்கள் எனவே ஏதாவது சொல்வதை விட இது மிகவும் அர்த்தமுள்ள செய்தியைத் தருகிறது சொற்களற்ற தொடர்பு என்பது ஒரு மாறும் மற்றும் தொடர்ச்சியான தகவல்தொடர்பு செயல்முறையாகும் இது இந்த தகவல்தொடர்புகளின் தகுதி மற்றும் வரம்பு இந்த தகவல்தொடர்புகளின் ஆபத்து மற்றும் சொத்தாகும் இது மாறும் மற்றும் தொடர்ச்சியான தகவல்தொடர்பு செயல்முறையாகும் இது அனுப்புநர்கள் மற்றும் பெறுநர்களால் பொதுவாக புரிந்துகொள்ளப்பட்ட குறியீடுகள் பயன்படுத்தப்படும் இடத்தில் நிறுத்தப்படுவதில்லை குறியீடு மஞ்சள் ரோஜா போன்றதாக இருக்கலாம் நீங்கள் கொடுக்கும்போது அது நட்பு என்று புரிந்து கொள்ளப்படுகிறது ஒரு வெள்ளை புறா அனுப்பப்பட்டால் நீங்கள் அமைதியை விரும்புகிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் ஒரு நாட்டின் ஒவ்வொரு கொடியும் ஒரு சின்னம் மற்றும் அது நாட்டைக் குறிக்கிறது ஒரு நாட்டில் தோட்டங்கள் தயாரிக்கப்படும் விதத்தை மக்கள் கூட புரிந்துகொள்கிறார்கள் எனவே அவைகளும் நாட்டை பிரதிநிதிப்படுத்துகின்றன பின்னர் கேட்க முடியாத பார்க்க முடியாத பிற திறன்களைக் கொண்ட மக்களுக்கு பயன்படுத்தப்படும் மொழி எனவே நாம் வார்த்தைகளைப் பயன்படுத்தாமல் அவர்களுடன் தொடர்பு கொள்ளப் பயன்படுத்துகிறோம் எனவே இவை சொற்களற்ற தகவல்தொடர்புகளின் அம்சங்களாகும் ஆனால் இதைப் பற்றிய மிகவும் சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால் பொதுவாக தகவல்தொடர்புடன் தொடர்புடைய ஒன்று தகவல்தொடர்புகளில் 93 சதவீதம் உடல் மொழியுடன் தொடர்புடையது அது சொற்களற்ற தகவல்தொடர்பு என்று நான் சொன்னால் நீங்கள் கேட்பதை நம்ப மாட்டீர்கள் என்பது மிகவும் அதிர்ச்சியூட்டும் ஆச்சரியமான காரணி மேலும் இது 7 சதவீதம் மட்டுமே வாய்மொழி பகுதியுடன் தொடர்புடையது அதாவது உண்மையில் வார்த்தைகளுடன் தொடர்புடையது இது உண்மையில் ஒரு புகழ்பெற்ற கோட்பாட்டாளர் ஆல்பர்ட் மெஹ்ராபியன் என்பவரால் எவ்வாறு முன்வைக்கப்பட்டது என்பதை நான் விளக்குகிறேன் அவர் தனது கண்டுபிடிப்புகளைத் தொடங்கி பின்னர் இந்த சொற்களற்ற தகவல்தொடர்பு குறித்து தனது புத்தகமான சைலண்ட் மெசேஜ் இல் ஆய்வு செய்தார் மேலும் அவர் சொற்களற்ற தகவல்தொடர்பு பற்றி இந்த அதிர்ச்சியூட்டும் கண்டுபிடிப்பை வழங்கினார் பெரும்பாலான தகவல்தொடர்புகள் சொற்களற்றவை என்று அவர் கூறினார் நான் செய்த படத்தைப் பாருங்கள் அங்கு இருக்கும் மஞ்சள் பகுதி 55 சதவீதம் முற்றிலும் சொற்களற்றது ஆரஞ்சு பகுதி 38 சதவீதம் அதாவது குரல் அது வாய்மொழி அல்ல ஆனால் உணர்வு தொனியில் குரல் ஊடுருவல் பிற ஒலிகள் போன்ற ஒலிகள் எனவே இவை உண்மையில் வார்த்தைகள் அல்ல ஆனால் அவை குரல் சம்பந்தப்பட்டவை இருப்பினும் அவை எதையாவது தொடர்புகொள்கின்றன யாரோ ஒருவர் அடிக்கடி ம் ஹம் என்று கூறுகிறார் எனவே அவர் பேசும்போது பதட்டமாக இருக்கலாம் என்பதைக் இது குறிக்கிறது எனவே அந்த விஷயங்கள் 7 சதவீதத்திற்கும் அதிகமான சொற்களை வெளிப்படுத்துகின்றன அவை ஒரு தகவல்தொடர்பில் பயன்படுத்தப்படுகின்றன வேறுவிதமாகக் கூறினால் 7 சதவீத வார்த்தைகள் உண்மையில் பயன்படுத்தப்படுகின்றன நீங்கள் நிச்சயமாக நினைக்க வேண்டாம் நீங்கள் நிறைய வார்த்தைகளைப் பயன்படுத்துகிறீர்கள் ஆனால் நீங்கள் பயன்படுத்தும் வார்த்தைகளில் 7 சதவீதம் மட்டுமே பார்வையாளர்களின் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் மீதமுள்ள பகுதி 93 பகுதி தாக்கம் அல்லது பெறப்பட்ட செய்தி உண்மையில் சொற்களற்ற பகுதியைப் பயன்படுத்துகிறது எனவே தகவல்தொடர்பு அடிப்படையில் வாய்மொழி மற்றும் வாய்மொழி அல்லாததைப் பற்றிய இந்த கணக்கீட்டை நீங்கள் இவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது நீங்கள் என்னிடம் கேள்வி கேட்கலாம் எனவே நாம் ஏன் சொற்களற்ற தகவல்தொடர்புகளைப் படிக்கிறோம் எனவே நான் பேசுவது போதாது பின்னர் எனது உடல் மொழியைப் பற்றியும் நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா ஆம் சொற்களற்ற செய்திகளின் முக்கியத்துவம் மிகவும் தெளிவாக உள்ளது பின்னர் சொற்களற்ற செய்திகள் உண்மையில் உணர்ச்சிகளைத் தொடர்புகொள்வதால் நீங்கள் வாய்மொழி செய்தியைப் பயன்படுத்தும்போது அதை எப்போதும் உங்கள் மனதில் இருந்து எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதை அறிவது மிகவும் முக்கியமானது எனவே உங்கள் மூளைதான் சிந்திக்கிறது உங்கள் வாய் பேசுகிறது மற்றும் வார்த்தைகள் வெளிவருகின்றன ஆனால் சொற்களற்ற செய்திகளைப் பொறுத்தவரை அது வாயிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் மட்டுமல்ல அது எந்த தொனியில் வெளிவருகிறது உங்கள் கண்கள் என்ன செய்கின்றன உங்கள் முகபாவனைகள் அல்லது தொடர்பு என்ன உங்கள் கைகள் என்ன செய்கின்றன நீங்கள் எந்த வகையான தோரணையை பராமரிக்கிறீர்கள் கண் தொடர்பு பற்றி என்ன இப்போது இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்கள் முழு உடலும் அந்த தகவல்தொடர்பு தருணத்தில் ஈடுபட்டுள்ள உணர்ச்சி அமைப்பைத் தெரிவிக்க முயற்சிக்கின்றன நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஆனந்தமாக இருக்கிறீர்கள் நீங்கள் இயல்பானவர் அல்லது நீங்கள் அசாதாரணமானவர் நீங்கள் சஞ்சலத்துடன் இருக்கிறீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியற்றவர் எனவே நீங்கள் விரக்தியடைகிறீர்கள் என்று அது மற்ற நபருக்குத் தெரிவிக்கும் எனவே நீங்கள் தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் வார்த்தைகளுக்கு அப்பால் எல்லாம் செல்ல முடியும் எனவே சொற்களற்ற சமிக்ஞைகள் மூலம் உணர்ச்சிகள் கடத்தப்படுகின்றன என்பதை நீங்கள் உண்மையில் கவனத்தில் கொள்வது முக்கியம் சொற்களற்ற தகவல்தொடர்புகளின் மற்றொரு சுவாரஸ்யமான அம்சம் என்னவென்றால் சொற்களற்ற செய்திகளை மறைப்பது மற்றும் உணர்வுபூர்வமாக கட்டுப்படுத்துவது கடினம் அடுத்த சொற்பொழிவில் நாம் தன்னார்வ மற்றும் தன்னிச்சையான பரிமாணங்களை அடையாளம் காண முயற்சிப்போம் ஆனால் இந்த கட்டத்தில் நீங்கள் விரும்பினாலும் உங்கள் முகத்திலிருந்து உங்கள் உடலிலிருந்து மறைக்க முடியாத சில விஷயங்கள் உள்ளன மேலும் நீங்கள் உணர்வுபூர்வமாக கட்டுப்படுத்த முடியாது என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் நீங்கள் பெரும்பாலும் உங்கள் அறிவு இல்லாமல் சில நினைவிழந்த சொற்களற்ற தகவல்தொடர்புகளைச் செய்கிறீர்கள் அதை மற்ற நபர் பார்வையாளர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மற்றும் நீங்கள் உண்மையில் என்ன சிந்திக்கிறீர்கள் அல்லது நீங்கள் தொடர்புகொள்வதைப் பற்றி நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதைப் புரிந்து கொள்ளலாம் எனவே இந்த செய்திகள் உங்களை வெளிப்படுத்துகின்றன அவை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதற்கான மிகவும் துல்லியமான குறிகாட்டிகளாகும் எனவே தகவல்தொடர்புகளில் நீங்கள் எப்போதும் வாய்மொழியை நிறுத்தலாம் நீங்கள் பேசுவதை நிறுத்தும் தருணம் நீங்கள் அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்கும் தருணம் எனவே வாய்மொழி தொடர்பு நிறுத்தப்பட்டுள்ளது ஆனால் ஒருபோதும் வாய்மொழி அல்லாதது நிறுத்தப்படவில்லை எனவே சொற்களற்ற தொடர்பை நீங்கள் ஒருபோதும் நிறுத்த முடியாது எனவே இது பற்றிய சுவாரஸ்யமான உண்மை இதுதான் இருப்பினும் சொற்களற்ற தொடர்பு என்பது வாய்மொழி தகவல்தொடர்புடன் வலுவாக தொடர்புடையது நீங்கள் அதை திறம்பட பயன்படுத்த விரும்பினால் அவை ஒன்றோடொன்று சார்ந்தவை மற்றும் அவை ஒரு தடையற்ற கலவையாகும் அவற்றை நீங்கள் பிரிக்க முடியாது எனவே எக்மேன் மற்றும் ஃப்ரைசன் அவர்கள் சொற்களற்ற தகவல்தொடர்புகளின் செயல்பாடுகளைப் பற்றி பேசினர் மேலும் அவர்கள் ஐந்து அடிப்படை செயல்பாடுகளை அடையாளம் கண்டனர் அவர்கள் சொல்லப்பட்டதை வாய்மொழியாக மீண்டும் சொல்லச் சொன்னார்கள் எனவே வகுப்பில் நீங்கள் பார்த்திருக்கலாம் கணக்கு ஆசிரியர் 0 என்று கூறுகிறார் பின்னர் அவர்கள் 0 ஐக் காட்ட முயற்சிக்கிறார்கள் அல்லது அவர்கள் 4 என்று சொல்வார்கள் பின்னர் அவர்கள் மீண்டும் சொல்வார்கள் சொற்களற்றதைப் பயன்படுத்தி அவர்கள் சொன்னதை வாய்மொழியாகப் பயன்படுத்துவார்கள் எனவே அவர்கள் அதை கையில் காண்பிப்பார்கள் அல்லது அவர்கள் சைகை செய்வார்கள் அவர்கள் கருத்து தெரிவிப்பார்கள் அல்லது வாய்மொழி அர்த்தத்தை தெளிவுபடுத்துவார்கள் எனவே எடுத்துக்காட்டாக இது புதிய கருவி என்று அவர்கள் கூறுகிறார்கள் இது போல் தெரிகிறது அவர்கள் உங்களுக்கு வாய்மொழியாகச் சொல்ல முயற்சிக்கிறார்கள் ஆனால் உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை எனவே அவர்கள் ஒரு புகைப்படத்தைக் காட்டுகிறார்கள் ஒரு படம் உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ எனவே வகுப்பில் விவரிக்கப்படும் பெரும்பாலான பொருள்கள் ஆசிரியர் அதை வரைய முயற்சிக்கும் போதெல்லாம் ஒரு படத்தைப் பயன்படுத்தி விளக்குகிறார்கள் எனவே சொற்களற்ற சொல் வாய்மொழி அர்த்தம் அல்லது பாராட்டை தெளிவுபடுத்த அல்லது அதனுடன் சேர்க்க பயன்படுத்தப்படுகிறது சொற்களற்ற தகவல்தொடர்புகளின் அடுத்த சுவாரஸ்யமான செயல்பாடு என்னவென்றால் அது வாய்மொழி அர்த்தத்திற்கு முரணாக இருக்கலாம் நான் சாப்பிட விரும்பவில்லை என்று சொல்கிறேன் எனக்கு பசி இல்லை வழக்கமாக இந்திய வழக்கம் தெற்காசிய வழக்கம் பொதுவாக கூறுகிறது நீங்கள் ஒருவரின் வீட்டிற்குச் செல்லும்போது நீங்கள் கண்ணியமாக இருங்கள் நீங்கள் பசியாக இருந்தாலும் அதைக் காட்ட வேண்டாம் எனவே நீங்கள் பசியாக இருந்தாலும் இல்லை இல்லை எனக்கு பசி இல்லை எனக்கு உண்மையில் பசி இல்லை தயவுசெய்து எனக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம் என்று நீங்கள் சொல்வது வழக்கம் எனவே விருந்தினரிடமிருந்து அவள் உங்களிடம் வேண்டாம் வேண்டாம் தயவுசெய்து அதை சாப்பிடுங்கள் தயவுசெய்து ஒரு ரொட்டி சாப்பிடுங்கள் தயவுசெய்து கொஞ்சம் சாதம் சாப்பிடுங்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அந்த நபர் கூறும்போது உங்கள் வார்த்தைகள் எனக்கு ஆர்வம் இல்லை என்று கூறுகின்றன ஆனால் உங்கள் கண்கள் சமைத்த பொருட்களைப் பார்க்கிறது உங்கள் மூக்கு ஏற்கனவே வாசனையை நுகர்கிறது பின்னர் உங்கள் வாயில் ஏற்கனவே உமிழ்நீர் வெளியேறத் தொடங்குகிறது ஏனென்றால் அது பசியாக உணர்கிறது இப்போது புத்திசாலித்தனமான மற்றும் சாமர்த்தியமான விருந்து கொடுப்பவர் இதைக் கவனிப்பார் நீங்கள் உண்மையில் பசியாக இருப்பதை அவர்கள் அறிவார்கள் ஆனால் அடக்கத்தால் நீங்கள் பசியாக இல்லை என்று சொல்கிறீர்கள் எனவே அவர்கள் உங்களுக்கு அதிகமாக பரிமாறும்போது அவர்கள் அதிக சாதத்தை வைக்கிறார்கள் நீங்கள் இல்லை இல்லை இல்லை என்று சொல்கிறீர்கள் ஆனால் அவர்கள் உங்களைப் பார்க்கிறார்கள் பின்னர் உங்கள் கண்கள் உண்மையில் சாப்பிட வேண்டும் என்று உணர்கிறீர்கள் என்பதை அவர்கள் அறிவார்கள் உங்கள் கைகள் வேண்டாம் என்று சொல்வதற்குப் பதிலாக நீங்கள் எனக்கு அதிகமாகக் கொடுக்க முடியும் என்று சொல்வது போன்றது மேலும் உங்கள் உடல் உங்களுக்கு அதிகமாகக் கொடுக்கச் சொல்கிறது என்பதை நீங்கள் உணரவில்லை வாய்மொழி தொடர்புகளை ஒழுங்குபடுத்தவும் வாய்மொழி தொடர்பு எவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகிறது உதாரணமாக முன் வரிசையில் அமர்ந்திருப்பவர்களுக்கு நான் பத்து பணிகளை ஒதுக்கப் போகிறேன் என்று ஆசிரியர் கூறும் ஒரு சூழ்நிலையை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே நான் ஒன்று என்று கூறும்போது நீங்கள் ஒன்று என்று சொல்லுங்கள் பின்னர் நான் உங்களுக்கு முதல் பணியைக் கொடுப்பேன் பத்து பேர் வரை நான் தேர்ந்தெடுக்கப் போகிறேன் எனவே ஆசிரியர் ஒன்று என்று கூறுகிறார் பின்னர் முதல் நபர் எழுந்து ஒன்று என்று கூறுகிறார் பின்னர் ஆசிரியர் இரண்டு என்று கூறுகிறார் இரண்டாவது நபர் எழுந்து இரண்டு மூன்று நான்கு என்று கூறுகிறார் இப்போது நான்கு அல்லது ஐந்து என்று சொன்ன பிறகு ஆசிரியர் நிறுத்திவிட்டு விரலைக் காட்டுகிறார் அந்த நபர் எழுந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து என்று கூறுகிறார் எனவே உண்மையில் ஆசிரியர் வாய்மொழி தொடர்புடன் தொடர வேண்டியதில்லை சிறிது நேரத்திற்குப் பிறகு வாய்மொழி அல்லாத சைகையைப் பயன்படுத்தினால் பார்வையாளர்கள் புரிந்துகொள்வார்கள் கடைசி சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இது வாய்மொழி அர்த்தத்திற்கு முற்றிலும் மாற்றாகப் பயன்படுத்தப்படலாம் எனவே சிறந்த உதாரணம் என்னவென்றால் நீங்கள் நிறைய சத்தம் போடுகிறீர்கள் என்றால் ஆசிரியர் வெறுமனே விரலை வாயில் வைத்து பின்னர் அமைதியாக இருங்கள் என்று சொல்லலாம் எனவே எதுவும் சொல்லாமல் மக்கள் உடனடியாக புரிந்துகொள்வார்கள் பின்னர் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் நீங்கள் சிந்திக்கக்கூடிய பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன இது வாய்மொழி அர்த்தத்திற்கு மாற்றாகப் பயன்படுத்தப்படலாம் இப்போது இவை சொற்களற்ற தகவல்தொடர்புகளின் அடிப்படை செயல்பாடுகள் இப்போது சொற்களற்ற தகவல்தொடர்பு தொடர்பான ஒரு விவாதத்தைப் பார்ப்போம் பின்னர் சொற்களற்ற தகவல்தொடர்பு தொடர்பாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தகவலறிந்த முடிவை எடுப்போம் விவாதம் என்னவென்றால் சொற்களற்ற தகவல்தொடர்பு அல்லது உங்கள் உடல் மொழி சொற்களற்ற சைகைகளைப் பயன்படுத்தி நீங்கள் நடத்தும் விதம் இயற்கையின் காரணமாகவோ அல்லது வளர்ப்பின் காரணமாகவோ உள்ளது எனவே இது மரபியல் மூலம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது என்பதை இயற்கை குறிக்கிறது நீங்கள் அதை மரபணுக்கள் மூலம் பெற்றுள்ளீர்கள் அது பரம்பரை மற்றும் அது உள்ளார்ந்ததாகும் வளர்ப்பு என்பது நாகரிகமாக இருக்க முடியும் என்பதைக் குறிக்கிறது அது பயிரிடப்படுகிறது அது கலாச்சாரம் மூலம் சமூகம் மூலம் மக்கள் மூலம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது நீங்கள் அதை மற்றவர்களிடமிருந்து கடன் வாங்கினீர்கள் நீங்கள் பின்பற்றினீர்கள் மற்றவர்களிடமிருந்து சுற்றுப்புறங்களிலிருந்து கற்றுக்கொண்டீர்கள் ஆனால் அது உங்கள் மரபணுக்களில் இல்லை எனவே நீங்கள் மரபியல் விவாதத்தை எடுத்துக் கொண்டால் நிரூபிக்க சில விஷயங்கள் உள்ளன உதாரணமாக கண்கள் சுருங்குவது போன்ற விஷயங்கள் உலகளாவிய மற்றும் இயற்கையானவை எனவே குறுகுவது பொதுவாக அவர்கள் கொடூரமானவர்கள் என்பதைக் குறிக்கிறது அதிகாரத்தைக் காட்ட விரும்பும் நபர்கள் தீயவர்கள் தந்திரமானவர்கள் அவர்கள் தங்கள் கண்களைக் சுருக்க முயற்சிக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் இது ஜப்பானிய காமிக் மங்காவில் கூட தெளிவாக காட்டப்பட்டுள்ளது ஹீரோக்கள் பரந்த கண்கள் உடையவர்கள் மற்றும் அப்பாவி மற்றும் நீங்கள் கூட குழந்தைகளைப் பார்ப்பீர்கள் மேலும் அவர்கள் வரையப்படும்போது பெரும்பாலும் அவர்கள் அப்பாவி என்பதைக் குறிக்க மட்டுமே பரந்த கண்கள் கொண்டுள்ளனர் எனவே கெட்டவர்கள் எப்போதும் குறுகிய கண்கள் உடையவர்களாக காட்டப்படுகிறார்கள் இது ஒரு வகையான உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று என்றும் அது இயற்கையான ஒன்றாக கருதப்படுகிறது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் இது மரபியல் மூலம் நமக்கு வருகிறது என்று வாதிடும் மக்கள் உள்ளனர் நமது நிலப்பரப்பு உணர்வு நாம் நிலப்பரப்பைப் பயன்படுத்தும் விதம் நமது சுற்றுப்புறங்களைப் பயன்படுத்தும் விதம் நமது வீடு என்று கூறுகிறார்கள் விலங்குகள் பறவைகள் தங்கள் கூட்டைப் பயன்படுத்துவதைப் போலவே இது என்று அவர்கள் கூறுகிறார்கள் நம் வீடு நம் கூடு பறவைகள் தங்கள் கூட்டில் சென்று தூங்குவது போல நாம் சென்று நம் வீட்டைப் பயன்படுத்துகிறோம் எனவே நாம் அதை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கிறோம் நாம் அதை வேறு எந்த வெளிப்புற ஆதாரங்களிலிருந்தும் வெளிப்புற விஷயங்களிலிருந்தும் பாதுகாக்கிறோம் மேலும் நம் வீட்டிற்குள்ளேயே நமது தனிப்பட்ட இடத்தைப் பாதுகாக்கிறோம் எனவே நமக்கு நெருங்கிய நபர்கள் உள்ளனர் எனவே நீங்கள் சாப்பாட்டு அறையைப் பார்த்தால் விருந்தினர்களை அழைக்கலாம் ஆனால் அது ஒரு படுக்கையறை அல்லது வசதியான சோபாவாக இருக்கும்போது நீங்கள் மிகவும் யோசிக்கிறீர்கள் இவர்கள் உங்கள் சொந்த குடும்ப உறுப்பினர்கள் யாராவது உங்கள் மடியில் படுத்துக் கொண்டிருக்கும்போது மீண்டும் அது உங்கள் சொந்த குடும்ப உறுப்பினர் எனவே வெளி நபர் அல்ல எனவே நிலப்பரப்பைப் பயன்படுத்துவதற்கான அந்த வழியில் அது விலங்கு மற்றும் பறவைகளின் உள்ளுணர்வைப் போலவே உங்களுக்கு இயல்பான ஒன்றாக வருகிறது என்று மக்கள் மீண்டும் வாதிடுகிறார்கள் ஆனால் மற்ற விவாதம் நமக்கு மிக முக்கியமான மற்றும் பொருத்தமான ஒன்றாகும் அங்கு அது இயற்கை மட்டுமல்ல என்பதை நாம் புரிந்துகொள்கிறோம் இருப்பினும் சொற்களற்ற தகவல்தொடர்புகளின் இந்த இரண்டு அம்சங்களைப் போலவே உலகளவில் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில அடிப்படை அடிப்படை விஷயங்கள் உள்ளன அதாவது இந்த கண்கள் வெண்மையாக்குதல் பின்னர் குறுகுதல் பின்னர் நிலப்பரப்பைப் பயன்படுத்துதல் அனைத்தும் நாம் தன்னிச்சையாகச் செய்யும் விஷயங்களின் எடுத்துக்காட்டுகளாகக் காட்டப்படுகின்றன ஆனால் ஹால் மற்றும் கோஃப்மேன் போன்ற மானுடவியலாளர்களும் சமூகவியலாளர்களும் சொற்களற்ற தொடர்பு என்பது ஒரு கற்றுக்கொள்ளப்பட்ட நடத்தை என்றும் விரும்பிய நடத்தையை கூட வளர்க்க முடியும் என்றும் வாதிட முயற்சிக்கிறார்கள் குறிப்பாக நீங்கள் சில ஒழுக்கமுறைகள் மேஜை பழக்கவழக்கங்கள் எப்படி சாப்பிடுவது என்பதை உருவாக்க விரும்பினால் எனவே முற்றிலும் பண்படுத்தப்படாத ஒரு நபர் மிகவும் முறையான இடத்திற்கு கொண்டு வரப்படுகிறார் ஆனால் அந்த நபருக்கு பயிற்சி அளிக்க முடியும் எனவே நீங்கள் பிரான்சுக்குச் சென்றால் அல்லது ஜெர்மனி அல்லது எந்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் சென்றால் வெளிநாடுகளுக்குச் செல்லும் நபர்களுக்கு ஒரு க்ராஷ் கோர்ஸ் பயிற்சி உள்ளது எனவே ஜப்பானில் படிப்புகள் கூட உள்ளன எடுத்துக்காட்டாக பொதுவில் எப்படி நடந்துகொள்வது எப்படி அறிமுகப்படுத்துவது எப்படி பாராட்டுவது மற்றவர்களுக்கு முன் எப்படி சாப்பிடுவது எனவே இப்போது அந்த நடத்தையை வளர்க்க முடியும் அது நமக்கு முக்கியமானது மற்றும் சுவாரஸ்யமானது அதுதான் நான் உங்களுக்கு முன் வைக்க விரும்பும் முக்கிய யோசனை உடல் மொழியைப் பொறுத்தவரை நீங்கள் அவ்வளவு நல்லவர் அல்ல என்று நீங்கள் நினைக்கக்கூடாது வேறு யாராவது உங்களை விட மிகச் சிறந்தவர்கள் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் விரும்பிய உடல் மொழியை உங்களிடம் வளர்த்துக் கொள்ள முடியும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அது சாத்தியமாகும் அடுத்த சொற்பொழிவில் நான் உங்களுக்கு சில தந்திரங்கள் சில நுட்பங்கள் உடல் மொழியின் சில அம்சங்களை கற்பிக்கும்போது நீங்கள் பயிற்சி செய்யத் தொடங்கலாம் நீங்கள் அதை அறிந்திருக்கலாம் சிக்கலான ஒன்றைக் கட்டுப்படுத்தலாம் பின்னர் நீங்கள் வலுப்படுத்த வேண்டியவற்றைப் பயன்படுத்தலாம் மிகவும் இனிமையான உணர்வை உருவாக்க வலியுறுத்தலாம் எனவே இந்த சொற்களற்ற நடத்தையை நீங்கள் எப்போதும் கற்றுக்கொள்ளலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுக்குத் தெரிந்ததை நீங்கள் வளர்க்கலாம் இதில் ஹால் மற்றும் மெஹ்ரா பீன் பேசும் மற்றொரு அம்சம் உள்ளது அவர்கள் உளவியலாளர்கள் மற்றும் தகவல்தொடர்பு கோட்பாடுகள் நாம் சொற்களற்ற தகவல்தொடர்புகளைப் பயன்படுத்தும் முக்கிய அலை செயல்பாட்டில் இருப்பதால் இது சாத்தியம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அதற்கு என்ன அர்த்தம் நான் இரண்டு உதாரணங்களை வைத்திருப்பது போல நீங்கள் பாராகிளைடிங் செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் எனவே நீங்கள் வானத்தில் டைவிங் செய்கிறீர்கள் எனவே தகவல்தொடர்புக்கான ஒரே வடிவம் சைகைகளைப் பயன்படுத்துவதாகும் பின்னர் அது ஒரு திட்டமிடப்பட்ட சைகையாகும் நீங்கள் கடலுக்குள் ஆழமாக மூழ்கும்போது மீண்டும் நீங்கள் வார்த்தைகளைப் பயன்படுத்தி தொடர்பு கொள்ள முடியாது நீங்கள் ஏற்கனவே சுவாசிக்கிறீர்கள் பின்னர் உங்கள் வாய் வழியாக எதுவும் சொல்ல முடியாது எனவே கை சைகை மூலம் கண்கள் மூலம் உங்கள் இயக்கத்தின் மூலம் மட்டுமே நீங்கள் மற்ற நபருக்கு ஏதாவது தொடர்பு கொள்ள முடியும் நீங்கள் நிறுத்தினாலும் நீங்கள் என்னைப் பின்தொடர்ந்தாலும் நீங்கள் நகர்ந்தாலும் உங்களுக்கு பின்னால் ஏதோ ஆபத்து உள்ளது எனவே நீங்கள் ஒரு செயல்பாட்டு முறையில் தொடர்பு கொள்ளக்கூடிய அனைத்து விஷயங்களும் எனவே நீங்கள் சொற்களற்ற சைகைகளை பயன்படுத்துகிறீர்கள் எனவே அது செயல்பாட்டிற்கு வருகிறது எனவே நீங்கள் அதைக் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் பொதுவாக நம்புகிறார்கள் பெரும்பாலான நேரங்களில் நாம் அதை செயல்பாட்டு நோக்கத்திற்காகப் பயன்படுத்துகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் அதைக் கற்றுக்கொள்ளலாம் எனவே நீங்கள் ஒரு நேர்காணலுக்குச் செல்லும்போது கூட நீங்கள் ஒரு குழு விவாதத்தில் பங்கேற்கும்போது கூட நீங்கள் சொற்களற்ற தகவல்தொடர்புகளை செயல்பாட்டு முறையில் பயன்படுத்துகிறீர்கள் எனவே நீங்கள் இதை மீண்டும் மனதில் வைத்திருந்தால் உங்களுக்கு இது ஒரு செயல்பாட்டு அர்த்தத்தில் தேவைப்படுவதால் நீங்கள் அதை வளர்த்துக்கொள்வது நல்லது நீங்கள் அதை உருவாக்கி பின்னர் நான் கொடுக்கும் பரிந்துரைகளிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணருவீர்கள் இந்த விரிவுரையை முடிப்பதற்கு சற்று முன்பு சொற்களற்ற தொடர்பு என்பது தகவல்தொடர்புகளின் ஒரு முக்கிய பகுதியாகும் அதை நீங்கள் உருவாக்க முடியும் என்று உங்களுக்குச் சொன்னேன் இந்த மேற்கோளைப் பாருங்கள் அதைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் எனவே ஜேனட் லேன் என்ற ஒருவரிடமிருந்து அவள் சொல்கிறாள் நீங்கள் அணியும் அனைத்து பொருட்களிலும் உங்கள் வெளிப்பாடு மிகவும் முக்கியமானது முந்தைய சொற்பொழிவை நினைவில் கொள்ளுங்கள் நான் இறுதியில் துணைப்பொருட்கள் பற்றி பேசினேன் ஆபரணங்கள் என்பது பேனா பெல்ட் ஆடை கண்ணாடிகள் கடிகாரம் போன்ற பொருள் விஷயங்களின் அடிப்படையில் நீங்கள் அணியும் பொருட்கள் எனவே அவை அனைத்தும் துணைப்பொருட்கள் எனவே நாம் பல பொருட்க்களை அணிகிறோம் நாம் தலைக்கவசம் கூட அணிகிறோம் இன்று மக்கள் கூட தலைக்கவசம் கவர்ச்சிகரமான தலைக்கவசம் ஆகியவற்றை மிகவும் தேர்வு செய்கிறார்கள் நீங்கள் அணியும் அனைத்து பொருட்களிலும் நீங்கள் எந்த ஆபரணங்களை அணிந்தாலும் உங்கள் வெளிப்பாடு மிக முக்கியமானது அதாவது முந்தைய ஒன்றில் துணைப்பொருட்களும் தகவல்தொடர்பு செயல்திறனை மேம்படுத்தும் என்று நான் சொன்னேன் ஆனால் இங்கே கூறப்படுவது துணைப்பொருட்களைத் தவிர உங்கள் முகம் கொடுக்கக்கூடிய வெளிப்பாடுகள் மிக முக்கியமானவை நீங்கள் புன்னகைக்கலாம் கோபமாக இருக்கலாம் மர்மமான முகபாவனையை கொடுக்கலாம் திருப்தியான முகபாவனையை கொடுக்கலாம் எனவே நீங்கள் அணியும் பொருட்களை விட மற்ற நபர் உங்கள் வெளிப்பாட்டிலிருந்து அதிகம் புரிந்துகொள்கிறார் இருப்பினும் பொருள் அடிப்படையில் நீங்கள் அணியும் விஷயங்கள் எதையாவது குறிக்கின்றன ஆனால் உங்கள் வெளிப்பாடு மிக முக்கியமானது எனவே அவர்கள் பொதுவாக சொல்வது போல் மிக முக்கியமான வெளிப்பாடு புன்னகை எனவே புன்னகை என்பது உங்கள் முக மதிப்பை அதிகரிக்கும் ஒன்று என்று அவர்கள் கூறுகிறார்கள் எனவே புன்னகைத்து கொண்டே இருங்கள் இந்த வீடியோவைப் பார்த்ததற்கு மிக்க நன்றி அடுத்ததில் நான் உங்களை திரும்ப சந்திக்கிறேன் வாய்மொழி அல்லாத தகவல்தொடர்புகளின் இந்த அம்சத்துடன் நான் தொடருவேன்